வணக்கம் எனவே நாங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி விவாதிப்போம் அல்லது நெட்வொர்க் செக்யூரிட்டி குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் கடந்த இரண்டு விரிவுரைகளுக்கு நாங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி மற்றும் செக்யூரிட்டி இன் வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பது பற்றி விவாதிக்கிறோம் பி TCPIP லேயருடன் தொடர்புடைய சில விஷயங்களை இன்று பார்ப்போம் எனவே ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு செக்யூரிட்டி என்று நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி அது போன்ற லேயர் முழுவதும் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்ப்ளிகேஷன் லேயரில் இருந்து பிஸிக்கல் லேயர் வரை மேலே இருந்து வெவ்வேறு நிலைகளில் அவை அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் செக்யூரிட்டி என்பது செங்குத்து வகையாக சரியானது நிகழ்வுகள் முடிவுக்கு வருவது ஒருவிதமான முடிவு இல்லையெனில் அது இருக்க வேண்டும் அதை முழுமையாக பயனுள்ளதாக்குவது மிகவும் கடினம் எனவே நாங்கள் TCP IP அல்லது OSI மாதிரி வந்ததும் எப்போது அல்லது சாதனங்கள் அல்லது வெவ்வேறு லேயர்களுக்கு வரையறுக்கப்பட்டுள்ள இந்த ப்ரோடோகால்ஸ்களின் அடிப்படையில் தொடர்பு கொள்ளும் போது அவை ஆரம்பத்தில் செக்யூரிட்டி நோக்கத்திற்காக உருவாக்கப்படவில்லை என்பதையும் புரிந்துகொள்கிறோம் அவை தொடர்பு கொள்ளும்படி செய்யப்படுகின்றன நாங்கள் எந்தவொரு செக்யூரிட்டி அம்சங்களையும் வைக்கும்போதெல்லாம் அந்த விஷயங்களை சரியாகப் பெறுவதற்கு இது ஒரு தடையாக அமைகிறது பிஸிக்கல் செக்யூரிட்டிக்காக நீங்கள் ஏதேனும் சொன்னால் நீங்கள் சோதனைக்குச் சென்றால் டிராபிக் ப்லொவ் குறைகிறது செயல்முறைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மற்றும் விஷயங்களின் வகை எனவே இது அதிக கணக்கீட்டு சக்தியின் தேவை இந்த நெரிசலையும் வகைகளையும் கையாள வேண்டிய அவசியம் சரியாக செயல்படும் எனவே செக்யூரிட்டி இயக்கப்பட்ட சில சாதனங்கள் இருக்கலாம் அதாவது செக்யூரிட்டி என்றால் என்ன அவர்கள் இன்னும் செக்யூரிட்டி இல்லாத சில சாதனங்கள் சரியாக இயக்கப்பட்டன என்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் எனவே நீங்கள் அடிப்படை நெறிமுறை அடுக்கு அல்லது வடிவமைப்பை மாற்றினால் சில இடைநிலை சாதனங்கள் அவற்றின் தலையீடுகள் என்ன என்பதைப் புரிந்து கொள்ளத் தவறக்கூடும் மற்றவர்களின் அர்த்தத்தில் இது ஐபி பாக்கெட் போன்ற பாக்கெட்டை கைவிடக்கூடும் ஐபி பாக்கெட் வழிகாட்டல் அல்லது நெறிமுறை தரப்படுத்தப்பட்ட நிலையான நெறிமுறையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வடிவம் அல்லது விவரக்குறிப்பைக் கொண்டுள்ளது இப்போது நான் இந்த ஐபி பாக்கெட்டை மாற்றினால் பாதுகாப்பை உட்பொதிப்பதற்கான பாதுகாப்பு நோக்கத்திற்காக ஐபி பாக்கெட்டில் என்ன இருக்கிறது என்பதை சில திசைவிகள் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் வேறு அர்த்தத்தில் அது கைவிடக்கூடும் அது பாக்கெட்டை கைவிடும் இது ஐபி பாக்கெட்டை அங்கீகரிக்காது எனவே ஓஎஸ்ஐ அல்லது டிசிபி ஐபி TCpIP என்பதை இந்த ஸ்டேக் புரோட்டோகால் ஸ்டேக்கில் நாம் என்ன செய்தாலும் இந்த செக்யூரிட்டி இன்பர்மேசன்களைப் புரிந்துகொள்ள முடியாத ஒரு சாதனம் இந்த பாக்கெட்டை சரியாக அனுப்ப முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அது முந்தையதைச் சரியாகச் செய்தது போல எனவே முழு செயல்முறையும் அப்படி வந்தது மற்றொரு விஷயம் மெதுவாக பார்ப்போம் மற்றொரு விஷயம் முக்கியம் பார்க்க முழு ப்ரோடோகால் லேயர் பார்த்தால் எனவே டி பி ப்ரோடோகால் லேயர் பார்த்தால் வெவ்வேறு அடுக்குகள் உள்ளன எனவே ஒரு பயன்பாட்டு லேயர் உள்ளது பின்னர் டிராபிக் பின்னர் ஐபி பின்னர் டேட்டா கனெக்சன் மற்றும் பிசிகல் லேயர் எனவே சிஸ்டம் 1 இன் இணைப்பு 6 உடன் தொடர்பு கொள்ளும்போது சிஸ்டம் 1 இன் சரியான டிராபிக் லேயர் பார்ப்பதற்கு இவை ஒரு பியர் உள்ளன எனவே அந்த மட்டத்தில் உள்ள செக்யூரிட்டி அந்த அல்லது இணைப்பைக் கையாள்வதற்கான வழியைக் காண்பதற்கான ஒரு சகாவைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது அந்த செக்யூரிட்டி விஷயங்களை சரியாகக் கையாள வேண்டும் எனவே இந்த கருத்துடன் இன்றைய நெட்வொர்க்கிங் வழிமுறைகளின் செக்யூரிட்டி இன் வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் மற்றும் செக்யூரிட்டி இன் தேவை மீண்டும் விளக்கப்பட வேண்டியதில்லை தனிப்பட்ட நாளிலிருந்து அன்றாட அனுபவங்கள் அல்லது அலுவலகம் மற்றும் பிற தளங்களில் பணிபுரியும் அனுபவங்களை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் ஒரு செக்யூரிட்டி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் எனவே இன்று பெரும்பாலும் நாம் TCP IP பாதுகாப்பில் கவனம் செலுத்துவோம் இது OSI க்கான விஷயங்களைத் திரும்பப் பெறுகிறது எனவே எங்கள் பொதுவான OSI TCP IP ப்ரோடோகால் லேயர் பார்த்தால் எனவே 7 அடுக்குகள் உள்ளன அல்லது இங்கே 5 அடுக்குகள் உள்ளன விஷயங்களில் செக்யூரிட்டி வைக்க விரும்பினால் நிகழ்வுகளை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும் என்று நாங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறோம் என்பதை இப்போது பாருங்கள் நீங்கள் பிசிகல் ரீதியாகப் பார்க்கும் மற்றொரு விஷயம் அடிப்படையில் ஒரு கனெக்சன் சில சந்தர்ப்பங்களில் பிசிகல் லேயர் சிலவற்றில் இல்லை குறிப்பு நேரம் 0523 ப்ரோடோகால் லேயர் கருத்தில் கொள்ளவில்லை இது ஒரு தகவல் தொடர்பு நிகழ்வுகளாகும் எனவே இது ஒரு புள்ளியாக இருக்கும் எந்த வகையிலும் ஹாப் டு ஹாப் கனெக்சன் குறிக்கிறது டேட்டா லிங்க் லேயர் ஹாப் டு ஹாப் கனெக்சன் எனவே இந்த டிராபிக் செக்யூரிட்டி என்பது சில அதிகாரத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது என்றால் ஐ டி கரக்பூரில் இயற்பியல் அடுக்கு அமைப்பு இருந்தால் எனவே இது ஐ டி கரக்பூர் அதிகாரத்தின் நிர்வாகக் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது மேலும் பிஸிக்கல் மற்றும் செக்யூரிட்டி வகை தேவைப்படுகிறது இதேபோல் டேட்டா லிங்க் லேயர் ஹாப் டு ஹாப் இணைப்பாகும் எனவே இதன் பாதுகாப்பும் இதுபோன்ற ஒரு பரந்த கவலையாக நாங்கள் கூறவில்லை ஏனென்றால் 2 தகவல்தொடர்புக் கட்சிகளால் உறுதி செய்யக்கூடிய ஒரே மாதிரியான ஹாப் வகை இது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு பாதை உங்களிடம் இருப்பதால் இங்குள்ள நெட்வொர்க்கிலிருந்து சவால் வந்துள்ளது இது உங்கள் நெட்வொர்க்கிற்கு வெளியே உள்ளது மேலும் இது ரௌட்டர்ஸ் மற்றும் பிற இடைநிலை சாதனங்கள் செல்லும் பாதை என்பது உங்களுக்குத் தெரியாது எனவே அந்த சூழலில் இருந்து நாம் நெட்வொர்க் லேயர் டிராபிக் லேயர் பயன்பாட்டு அடுக்கிலிருந்து பார்க்கிறோம் இங்கே செக்யூரிட்டி நிகழ்வுகள் அதிகம் உள்ளன எனவே எங்கள் கலந்துரையாடல் வெவ்வேறு நிகழ்வுகள் என்ன அல்லது வெவ்வேறு இலக்கியங்களில் நாம் வைக்கும் விஷயங்கள் என்ன என்பதில் கவனம் செலுத்துகின்றன எனவே நீங்கள் பொதுவான ப்ரோடோகால் லேயர் பார்த்தால் எனவே ஐபி டிசிபி எஸ்எம்டிபிTCP IP SMTP என்பது பயன்பாட்டு லேயர் மற்றும் விஷயங்களின் வகை மற்றும் அதற்கு கீழே ஒரு மேக் உள்ளது மற்றும் டிரெய்லர் செக்யூரிட்டி ப்ரோடோகால் மற்றும் விஷயங்கள் என்று வேறுபட்ட நிலையான லேயர் இருக்க வேண்டும் எனவே இந்த MAC உங்களுடையது அல்ல இந்த MAC அடிப்படையில் லேயர்2 இல் நாம் கண்ட MAC அல்ல எனவே இது அதிக செய்தி அங்கீகார குறியீடு அல்லது இந்த செய்தி மற்றும் விஷயத்தின் வகையை அங்கீகரிக்க தேவையான குறியீடு எனவே வேறு அர்த்தத்தில் இது ஒரு பெரிய பாக்கெட்டில் இணைக்கப்பட்டுள்ளது இது செக்யூரிட்டி ப்ரோடோகால்க்கான ப்ரோடோகால் டிரெய்லருக்கான தலைப்பைக் கொண்டுள்ளது ஆனால் ஒட்டுமொத்த பாக்கெட் ஒரு லேயர் உடன் நகரும் போது அது ஒரு ரௌட்டர் அல்லது செக்யூரிட்டி செயல்படுத்தப்படாத சாதனம் மூலம் புரிந்துகொள்ள முடியும் இது என்ன உயர் தலைப்பு செக்யூரிட்டி ப்ரோடோகால் அல்லது டிரெய்லர் பாதுகாப்பு ப்ரோடோகால் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்னும் இந்த பாக்கெட்டை அனுப்ப முடியும் இல்லையெனில் அது பாக்கெட்டை கைவிடும் எனவே எந்த லேயர் எந்த லேயர்அது ஐபி அல்லது டிராபிக் அல்லது பயன்பாடு என்பதை இந்த தத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறது அதனால் அதாவது உண்மையான பாக்கெட் எங்காவது செக்யூரிட்டி விஷயங்களுடன் மூடப்பட்டிருக்கும் எனவே ஐபி நிலை ஐபி செக்யூரிட்டி அல்லது ஐபிசெக் என்பது முதன்மையான ப்ரோடோகால் என்பது நெட்வொர்க் மட்டத்திற்கு பாதுகாப்பு பாக்கெட்டுகளை வழங்க ஐஇடிஎஃப் வடிவமைத்த ப்ரோடோகால் தொகுப்பாகும் எனவே இது செக்யூரிட்டி நிலை வழங்க வடிவமைக்கப்பட்ட ஐபிசெக் ஆகும் வேறு அர்த்தத்தில் இது ஐபிக்கு பதிலாக ஐபிசெக் மற்றும் பிற அடுக்குகள் அடிப்படையில் இடைமறிக்க முடிகிறது எனவே IPSec க்கு 2 முறைகள் உள்ளன ஒன்று டிராபிக் முறை என அழைக்கப்படுகிறது மற்றொன்று டனல் முறை எனவே இந்த 2 தொடர்பு முறைகள் எனவே டிராபிக் பயன்முறையில் டிராபிக் முறை ஐபி லேயருடன் தொடர்புடையது டிராபிக் லேயர் அல்ல எனவே இது விஷயத்திற்கு ஒரு பேலோடாக மாறும் உண்மையான ஐபி தலைப்பு வடிவத்தில் வந்தால் குறிப்பு நேரம் 0922 மற்றும் ஐபிசெக் தலைப்பு மற்றும் டிரெய்லர் சேர்க்கப்பட்டால் எனவே முதன்மையாக இது பேலோடை அல்லது பொருட்களின் டிராபிக் லேயர் பேலோடில் பாதுகாக்கிறது எனவே இது நெட்வொர்க் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் ஐபி தலைப்பு பாதுகாக்கப்படவில்லை இங்கே ஒரு ஐபிசெக் டனல் பயன்முறையில் ஐபிசெக் தலைப்பு ஐபி தலைப்பு புதிய ஐபி தலைப்புக்கு புதுப்பிக்கப்படுகிறது எனவே அதுவும் பாதுகாக்கப்படுகிறது எனவே இது இந்த 2 கட்சிகளுக்கிடையில் ஒரு மெய்நிகர் டனல் ஆகும் மேலும் விஷயங்கள் விஷயங்களுக்குச் செல்கின்றன எனவே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் மாற்றக்கூடிய சில பில்ட்ஸ் அல்லது சோர்ஸ் டெஸ்டினேஷன் போன்ற சில துறைகள் புதிய ஐபி தலைப்பில் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும் ப்ரோடோகால் விவரங்களுக்கு நாங்கள் செல்லவில்லை விஷயங்களைக் கவனிக்க ஆர்வமுள்ளவர்களுக்கு இது உங்களிடம் விடப்படுகிறது ஆனால் இது அடிப்படை தத்துவம் எனவே டிராபிக் பயன்முறையில் ஐபிசெக் ஐபி தலைப்பை பாதுகாக்காது இது டிராபிக் லேயர் இருந்து வரும் தகவல்களை அல்லது இங்குள்ள விஷயங்களிலிருந்து பெறும் பேலோடை மட்டுமே பாதுகாக்கிறது இது அமைப்பு இது போன்றது எனவே அது புரவலன் B இல் உள்ளது அது புரிந்துகொள்ளப்படுகிறது அல்லது பிரித்தெடுக்கப்படுகிறது அதேசமயம் டனல் பயன்முறையில் இது அசல் ஐபி தலைப்பைப் பாதுகாக்கிறது ஏனெனில் இது ஒரு புதிய ஐபி தலைப்புடன் வந்து அதுபோன்று நகர்கிறது எனவே இது 2 சாதனங்கள் அல்லது 2 கட்சிகளுக்கு இடையிலான டனல் ஒரு வடிவமாகும் எனவே வெவ்வேறு சர்வீஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெஸேஜ் ஆத்தண்டிகேஷன் அல்லது மெஸேஜ் இன்டேகிரிட்டி என்டிடி கான்பிடான்சியாலிட்டி ரிப்ளே அட்டாக் பாதுகாப்பு ஆகியவை இதை ஆதரிக்கின்றன எனவே இந்த AH மற்றும் ESP நாங்கள் விவரங்களுக்கு செல்லவில்லை எனவே அங்கீகரிக்கப்பட்டவை போன்ற சில விஷயங்கள் ஆத்தண்டிகேஷன் ஹெட்டர் மற்றும் என்கேப்சுலேட் செக்யூரிட்டி ப்ரோடோகால் ஹெட்டர் ESP ஹெட்டர் எனவே இந்த இரண்டு வகையான தலைப்புகள் IPSec க்கு இருக்கும் நாங்கள் அந்த வடிவமைப்பிற்கு செல்லவில்லை ஆனால் வழங்கக்கூடிய மற்றும் ESP வழங்கக்கூடிய வெவ்வேறு சேவைகள் உள்ளன ஆனால் இந்த பகுதியை நாம் ஒதுக்கி வைத்திருந்தால் எனவே இவை ஐபிசெக் தொடர்பான சேவைகள் ஐபிசெக் வழங்கும் சேவைகளைக் காணலாம் அடுத்து டிராபிக் லேயர் செக்யூரிட்டி அல்லது எஸ் எல் அல்லது டி எஸ் எனவே நாங்கள் எஸ் எனவே இது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்அல்லது IETF சப்போர்ட் வெர்ஷன்Support அல்லது ஸ்டாண்டர்டிசேசன் வெர்ஷன் SSL அடிப்படை ப்ரோடோகால் TLS ஆகும் எனவே இது TCP இல் செயல்படுகிறது எனவே இது அடிப்படையில் TCP மட்டத்தில் செக்யூரிட்டி வழங்குகிறது எனவே இது போக்குவரத்து அடுக்கில் பாதுகாப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே அது தொடர்கிறது மற்றும் பாதுகாக்கப்பட்ட தகவல்களை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பதை டிராபிக் லேயர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது SSL அல்லது TLS வகை டிராபிக் செக்யூரிட்டி எனவே 4 ப்ரோடோகால்ஸ் அல்லது சப் ப்ரோடோகால்ஸ் உள்ளன ஹேண்ட்ஷேக்கிங் புரோட்டோகால் எனவே கட்சிகளுக்கு இடையே சில பேச்சுவார்த்தைகள் உள்ளன எந்த வகையான சைபர் பரா மீட்டர் அல்லது விஷயங்கள் இருக்கும் என்பதைக் கண்டறிய ஒரு மாற்றம் சைபர் ஸ்பெக் ப்ரோடோகால் உள்ளது எந்தவொரு எச்சரிக்கை தலைமுறைக்கும் ஒரு எச்சரிக்கை ப்ரோடோகால் உள்ளது இறுதியாக பதிவு ப்ரோடோகால்ஸ் அடிப்படையில் விஷயத்தைக் கையாளுகிறது மற்றும் அடிப்படை டிராபிக் லேயர் உடன் ஒருங்கிணைக்கிறது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே மீண்டும் நாம் அந்த விஷயங்களுக்கு விவரங்களை செல்லவில்லை எனவே இவை 4 ப்ரோடோகால்களின் வெவ்வேறு வகைகள் எஸ் எல் அல்லது டி எல் மட்டத்தில் பாதுகாப்பைக் கையாள அனுமதிக்கும் 4 துணை ப்ரோடோகால்கள் எனவே 4 எஸ்எஸ்எல் ப்ரோடோகால்கள் எனவே இது டிராபிக் லேயர் செக்யூரிட்டி வழங்குகிறது மற்ற விஷயம் அப்ப்ளிகேஷன் லேயர் அல்லது பிஜிபி ப்ரோடோகால் பி போன்றது அப்ப்ளிகேஷன் லேயர் இல் கூறப்படும் ஒரு எடுத்துக்காட்டு காட்சி இவை ஒருவருக்கொருவர் பேசும் பயன்பாடுகள் எனவே ஒரு சர்வ பயன்பாடு உள்ளது ஒருவருக்கொருவர் பேசும் ஒரு கிளையன்ட் பயன்பாடு உள்ளது இது மெயில் பயன்பாடாக இருக்கலாம் இது எஃப் பி வகை பைல் பரிமாற்ற பயன்பாட்டைக் கூறலாம் இது டி பி அல்லது டி எஸ் வகை பயன்பாட்டு வகை எனவே வெவ்வேறு வகையான பயன்பாடுகள் இருக்கலாம் இப்போது இந்த பயன்பாடு வேறு வகையான தேவைகளைக் கொண்டுள்ளது இப்போது அந்த தேவைகளை கையாளும் பொருட்டு எனவே பாதுகாப்பு அம்சங்களை கையாளும் வழிகள் ஒன்றுக்கு ஒன்று வேறுபடலாம் மற்றொன்று நான் சொல்லக்கூடாது என்பதில் முக்கியமானது நான் வேண்டும் என்று பொருள் அப்ப்ளிகேஷன் லேயர்க்கான நன்மைகள் அல்லது வசதி என்னவென்றால் அப்ப்ளிகேஷன் லேயர் அப்ப்ளிகேஷன் லேயர் உடன் பேசுகிறது இது மிகவும் வளமான லேயரை கொண்டுள்ளது அங்கு நீங்கள் மற்ற இறுதி வகை விஷயங்களில் பாதுகாப்பு புரிந்துகொள்ளலை செய்யலாம் எனவே இல் மேலே இது TCP IP ப்ரோடோகால் OSI அல்லது TCP IP ப்ரோடோகால் இல் ஒரு லேயர் 7 அல்லது லேயர் 5 ஆகும் எனவே அந்த வகையில் பயன்பாட்டு அடுக்கு மிகவும் வளமான விஷயமாக இருக்கலாம் எனவே இந்த விஷயத்தில் இது மெயில் பரிமாற்றத்திற்கான பிஜிபி ப்ரோடோகால் நல்ல தனியுரிமையிலிருந்து ஒரு குறிப்பு ஆகும் எனவே பிஜிபி அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் ரகசிய மின்னஞ்சல்களை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே நல்ல தனியுரிமை மின்னஞ்சல் பரிமாற்றம் பிஜிபி ப்ரோடோகால் உள்ளது எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு காட்சி அல்லது இந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய பொதுவான சூழ்நிலை மற்றும் அப்ப்ளிகேஷன் லேயர் இன் பாதுகாப்பை நிரூபிக்க முடியும் எனவே அந்த பிஜிபி ப்ரோடோகால்யைப் பார்த்தால் எனவே மின்னஞ்சல் செய்தி ஆதண்டை கேடட் குறியாக்கம் செய்யப்படுகிறது எனவே இது மின்னஞ்சல் செய்தியில் அது ஹேஷ் செய்யப்பட்டு குறியாக்க விஷயம் இருப்பதாக ஒரு செரிமானம் உருவாக்கப்படுகிறது இது உருவாக்கப்படும் எனவே ஆலிஸ் மற்றும் பாப் தொடர்பு கொள்கிறார்கள் எனவே தொடர்பு கொள்ள எனவே ஆலிஸின் தனிப்பட்ட விசை ஒரு நேர அமர்வு விசையுடன் உட்பொதிக்கப்பட்டுள்ளது அல்லது மறைகுறியாக்கப்பட்டு மறுமுனைக்கு அனுப்பப்படுகிறது பின்னர் மறுபுறத்தில் பாப் அதை மறைகுறியாக்கி அந்த நெறிமுறையுடன் விசையுடன் செயல்படுகிறது எனவே நாம் இங்கு பார்ப்பது என்னவென்றால் நான் அடிப்படையில் ஒரு செய்தியை உருவாக்கி அதை என்க்ரிப்ட் செய்யலாம் அல்லது பொருத்தமான கிரிப்டோ நிகழ்வுகளுடன் இணைக்க முடியும் பின்னர் அதை டிகிரிப்ட் செய்ய மறுமுனைக்கு தொடர்பு கொள்ளலாம் இப்போது பயன்பாட்டு லேயரில் இது சாத்தியமானது ஏனெனில் அப்ப்ளிகேஷன் லேயர்க்கு ஏராளமான வளங்களும் விஷயங்களும் உள்ளன மேலும் இது உத்தரவாதம் அளிக்கப்படலாம் இந்த 2 எந்த அளவிலான செக்யூரிட்டி ஐ இது வழங்குகிறது என்பதைக் காட்ட முடியும் எனவே இது அப்ப்ளிகேஷன் லேயர்ல் உள்ளது மற்றும் வேறு வகையான அப்ப்ளிகேஷன் லேயர் ப்ரோடோகால்கள் இருந்தால் அவர்கள் விஷயத்தில் சில மாறுபாடுகளைக் கொண்டிருக்கலாம் இப்போது இந்த விஷயத்துடன் நாம் ஒரு நிகழ்வுக்கு வருகிறோம் எனவேஇன்டெர்மிடியாட் சௌர்ஸஸ் நிலையான லேயர்களை ஒரு முனையிலிருந்து நிலையான லேயர்கள் வைத்திருக்கிறோம் எனவே நான் பாதுகாப்பை லேயர் வாரியாக வைக்க வேண்டும் ஏனென்றால் முழு ப்ரோடோகாலயும் பியர் வழியாக பியர் இணைப்பிற்கு புரிந்துகொள்கிறது இப்போது இன்டெர்மிடியாட் சாதனங்கள் என்னிடம் ஒரு ரௌட்டர்ஸ் இருப்பதாகக் கூறுகின்றன இது IPSec இயக்கப்பட்டிருக்கவில்லை எனவே தலைப்பு என்னவென்று புரியவில்லை என்றால் அது பாக்கெட்டை கைவிட வேண்டும் அல்லது அது விஷயங்களைச் செல்லும்போது பாக்கெட்டைக் கையாள வேண்டும் இப்போது ரௌட்டர் இது பாக்கெட் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தால் ஆனால் அதற்குள் இருப்பதை புரிந்துகொள்ள முடியாமல் போகலாம் ஏனெனில் அது பேலோட் என்பதால் அது இணைக்கப்படலாம் ஆனால் தலைப்பு சிதைக்கப்பட்டால் அல்லது இடைநிலை ரௌட்டர் புரியாத வகையில் தலைப்பு மாற்றப்பட்டால் இது IPSec இயக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் அது பாக்கெட்டை கைவிடும் எனவே அவை செய்யப்படும் ஒவ்வொரு அடுக்கிலும் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எனவே நாம் பார்த்த மற்றொரு விஷயம் என்னவென்றால் நெட்வொர்க் லேயரில் விஷயங்கள் மிகவும் வெளிப்புறமாக உள்ளன அல்லது விநியோகிக்கப்பட்ட பாணியில் அல்லது விநியோகிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விஷயங்கள் உள்ளன எனவே பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது அதேசமயம் டேட்டா லிங்க் லேயர் அல்லது பிசிகல் லேயர் இல் அதிக உள் கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே இந்த 2 விஷயங்கள் தான் ஃபயர்வால் என்று அழைக்கப்படும் மற்றொரு நிகழ்வுகளுக்கு வருகிறோம் இங்கு நாம் பழக்கமாகிவிட்டோம் ஒரு அமைப்பில் ஒரு நெட்வொர்க் அல்லது ஒரு நிறுவன நெட்வொர்க்கில் ஃபயர்வால்கள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம் எனவே ஃபயர்வால் பெயர் குறிப்பிடுவதால் அது உள் நெட்வொர்க்கை வெளிப்புற தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது இது இரு வழிகளாகவும் இருக்கலாம் இந்த ஃபயர்வாலிலிருந்து வெளியேறும் சில விஷயங்களையும் கையாளலாம் எனவே இது 2 நெட்வொர்க்குகளுக்கு இடையில் ஒரு லாஜிக்கல் வால் எனவே நாம் அதை ஒரு பரந்த பொருளில் பார்த்தால் எனவே குளோபல் இன்டர்நெட்ற்கு வெளிச்செல்லும் டிராபிக் உள்ளது நேரம் 1917 ஐப் பார்க்கவும் இது எனது உள் நெட்வொர்க் மற்றும் உள் நெட்வொர்க்கிற்கு வரும் டிராபிக் உள்ளது எனவே இதைப் பார்க்கும் 2 பரந்த வழிகள் இவை இப்போது ஃபயர்வால்கள் லோக்கல் அமைப்புகளைப் பாதுகாக்க அல்லது லோக்கல் அமைப்புகளைப் பாதுகாக்க நெட்வொர்க் அடிப்படையிலான செக்யூரிட்டி அச்சுறுத்தல்களைப் பாதுகாக்க நெட்வொர்க்ற்கு பாதுகாப்பான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அணுகலை வழங்குவதற்கும் லோக்கல் விஷயங்களுக்கு நெட்வொர்க்ற்கு தடைசெய்யப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அணுகலை வழங்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அனைத்து வகையான விஷயங்களும் லோக்கல் அமைப்பைப் பாதுகாக்க முயற்சிக்கவும் நெட்வொர்க் அடிப்படையிலான செக்யூரிட்டி அச்சுறுத்தல்களைப் பாதுகாக்கவும் அவை நெட்வொர்க் செயல்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நெட்வொர்க்ற்கு செக்யூரிட்டி மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அணுகலை வழங்குகின்றன எனவே இன்கம்மிங் டிராபிக்ற்கான வெளிச்செல்லும் டிராபிக் நெட்வொர்க்லிருந்து லோக்கல் சர்வர்கள் அல்லது அமைப்புகளுக்கு தடைசெய்யப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அணுகலை வழங்குகிறது எனவே ஃபயர்வால் செய்ய வேண்டியது ஒட்டுமொத்தமாக இதுதான் இப்போது ஒரு தெளிவான கேள்வி வரலாம் ஃபயர்வால் எந்த அடுக்கு வேலை செய்கிறது இது ஐபி லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் அல்லது வேறு சில லேயர்களில் வேலை செய்கிறது எனவே அதன்படி நாம் பார்த்தால் ஃபயர்வாலின் வெவ்வேறு வகைகள் அல்லது சுவைகள் இருக்கலாம் ஒன்று ஒரு பாக்கெட் பில்டர் ஒன்று பயன்பாட்டு நிலை கேட்வே அல்லது சில நேரங்களில் ப்ராக்ஸி ஃபயர்வால் மற்றொன்று சர்க்யூட் லெவல் கேட்வேகள் அல்லது சர்க்யூட் லெவல் ஃபயர்வால்கள் இங்கே ஒவ்வொன்றாக பார்ப்போம் எனவே ஒரு பாக்கெட் பில்டரின் விஷயத்தில் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் எனது கொள்கைகளின் அடிப்படையில் ஐபி பாக்கெட்டை பில்டர் செய்ய விரும்புகிறோம் எனவே இந்த வெளிச்செல்லும் நெட்வொர்க்கும் இடையிலான டிராபிக்கை எந்த அடிப்படையில் பில்டர் செய்கிறது என்று நாங்கள் சொன்னால் ஃபயர்வால் கூறுகிறது எனவே சில பாலிசி இருக்க வேண்டும் எனவே இந்த ஃபயர்வாலில் அந்த பாலிசியை செயல்படுத்த சில பாலிசி இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அது டிராபிக்கை வடிகட்டுகிறது எனவே அதுதான் நாம் கொண்டிருக்க வேண்டிய விஷயம் எனவே ஒரு பாக்கெட் பில்டர் ஃபயர்வால் விஷயத்தில் எனவே மூல மற்றும் இலக்கு ஐபி முகவரி பாக்கெட் வகை போர்ட் வகை போன்றவை உள்ளிட்ட குறிப்பிட்ட விதிகளின் அடிப்படையில் டிராபிக்கை வடிகட்டப்படுகிறது எனவே இந்த விதியின் அடிப்படையில் வடிகட்டப்பட்ட விஷயங்கள் இவை இப்போது நாம் பார்த்தால் அது ஒரு ஐபி அடுக்கு மட்டுமல்ல டிராபிக் லேயர்க்கும் ஏதாவது தொடர்பு உள்ளது எனவே இருப்பினும் இது பயன்பாட்டு வகைகளைப் பார்க்கவில்லை எனவே ஐபி பிளஸ் டிராபிக் எனக்கு விஷயங்களைத் தருகிறது எனவே அறியப்படாத டிராபிக் நெட்வொர்க் ஸ்டேக் முதலியவற்றில் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது எனவே இது வரை அனுமதிக்கப்படுகிறது மேலும் அது தடுக்கப்பட்டுள்ளதா அல்லது வெளிச்செல்லும் டிராபிக்ற்கு அனுப்பப்பட்டதா என சோதிக்கப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட பாக்கெட் பில்டர் ஃபயர்வாலின் இன்டர்பேஸ் இருப்பதைக் கண்டால் இது விதி எனவே எந்த சௌர்ஸ் ஐபி இது ஒன்றும் அனுமதிக்கப்படுகிறது அல்லது இவற்றிலிருந்து வரும் எதுவும் அனுமதிக்கப்படுகிறது அல்லது தடுக்கப்பட்டதாகக் கூறப்படுகிறது எனவே எந்த வழியில் விஷயங்கள் அனுமதிக்கப்படுகின்றன அல்லது தடுக்கப்படுகின்றன அல்லது டார்கெட் போர்ட் 23 க்கு வரும் எதுவும் சௌர்ஸ் போர்ட்ற்கு வரும் எதையும் தடுக்கின்றன எனவே இது அனுமதி பட்டியல் என்பதை பார்ப்போம் எனவே ஐபி முகவரி சௌர்ஸ்லிருந்து வரும் எதையும் இது அனுமதிக்கப்படுகிறது இலக்கு 23 க்கு வரும் எதையும் அனுமதிக்க முடியாது இந்த டார்கெட்லிருந்து வரும் கோரிக்கை அனுமதிக்கப்படுகிறது அல்லது ஐபி போர்ட் எந்த சௌர்ஸ் ஐபிக்கள் போர்ட் 80 அனுமதிக்கப்படுகிறது அதாவது HTTP டிராபிக் அனுமதிக்கப்பட்டால் எனவே இது HTTP டிராபிக்கை வேறு எதுவும் வெளியே செல்ல அனுமதிக்கிறது இது எந்த வகையான டிராபிக்கையும் உள்ளே செல்லவும் விஷயங்களை வகைப்படுத்தவும் அனுமதிக்கிறது எனவே விஷயம் என்னவென்றால் இது அனுமதிக்கப்பட்ட மெட்ரிக் ஆகும் இந்த வடிவத்தில் உள்ள வேறு வழி விஷயங்கள் எவ்வாறு நடக்கிறது என்பதை நான் அடிப்படையில் கட்டுப்படுத்த முடியும் எனவே இது இந்த பட்டியலுக்கு ஒத்ததாக இருக்கிறது இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பட்டியலில் இந்த உள் அமைப்புகளுக்கான ஆக்சஸ் எவ்வாறு செய்யப்படும் இப்போது பாக்கெட் பில்டர் ரௌட்டர் பாக்கெட் பில்டர் ரௌட்டர் அல்லது பாக்கெட் பில்டர் ஃபயர்வால் உள்வரும் ஐபி டிராபிக்ற்கான ரௌட்டர்களின் தொகுப்பைப் பயன்படுத்துகிறது பின்னர் இரு திசைகளிலும் டிராபிக் பில்டர் கடத்தல்களை முன்னோக்கி நிராகரிக்கவும் பாக்கெட் பில்டர் பொதுவாக ஐபி அல்லது டிசிபி தலைப்புடன் போட்டிகளின் அடிப்படையில் விதிகளின் பட்டியலை அமைக்கிறது அதாவது ஐபி முகவரி போர்ட் எண் எனவே இது நிராகரிக்கலாம் அல்லது அனுமதிக்கலாம் அல்லது முன்னோக்கி அனுப்பலாம் எனவே பயனர்களுக்கு எளிமை வெளிப்படைத்தன்மை பயனருக்கு அதிக வெளிப்படையானது பாக்கெட் பில்டர் விதிகளை அமைப்பதில் அதிக வேகக் குறைபாடு எனவே ஒரு பெரிய அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய பாக்கெட் வடிப்பான்கள் என்னவாக இருக்க வேண்டும் பெரிய அளவிலான ஐபி அல்லது சப்நெட் தொகுதிகள் மற்றும் பின்னர் இந்த விதிகளை அமைப்பது சிக்கலானது மற்றும் ஆதாரம் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை அங்கீகரிக்கும் பற்றாக்குறை மற்றும் ஆதாரம் ஆத்தண்டிகேட்டட் சௌர்ஸ் ஆத்தண்டிகேஷன் போன்றவை இல்லை அடுத்தது அப்ப்ளிகேசன் லெவல் கேட்வே அல்லது உயர் மட்டத்தில் வருகிறது எனவே இது அப்ப்ளிகேசன் லெவல் டிராபிக் இன் ரிலேவாக ஏதேனும் ப்ராக்ஸிங் அல்லது ப்ராக்ஸி ஃபயர்வால் ஆகும் இது டெல்நெட் எஃப் பி போன்ற சேவை குறிப்பிட்டது பி எச் பி பல்வேறு வகையான தேவைகளையும் விஷயங்களையும் கொண்டுள்ளது எனவே இது சேவை சார்ந்ததாகும் குறிப்பிட்ட பயன்பாட்டு விதிகளின் அடிப்படையில் போக்குவரத்து வடிகட்டப்படுகிறது ஒரு பிரௌசர் அல்லது ஒரு ப்ரோடோகால் FTP மற்றும் அந்த விஷயங்கள் மற்றும் விஷயங்களின் வகை எனவே அது உயர் மட்டத்தில் உள்ளது எனவே ஒரு பொதுவான HTTP ஃபயர்வால் என்று நாம் கண்டால் எனவே அது கோரினால் அது எல்லா HTTP பாக்கெட்டுகளுக்கும் செல்கிறது பிழை இருந்தால் அது ஃபயர்வாலுக்குத் திரும்பும் அல்லது அது அனுமதிக்கப்படாது இல்லையெனில் அது சேவைகளைச் செய்ய HTTP சேவையகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாக்கெட் எனவே இந்த HTTP க்கு வரும் ஒவ்வொரு டிராபிக் HTTP ஃபயர்வாலுக்குள் தள்ளப்படுகிறது அஞ்சல் பாதுகாப்பைப் பார்ப்பதைப் போல ஒவ்வொரு டிராபிக் அந்த அஞ்சல் பாதுகாப்பு ஃபயர்வாலுக்கு வரும் இது சரியான டிராபிக் அல்லது இல்லையா என்று அழைக்கும் எனவே அது செயல்படும் வழி எனவே பயன்பாட்டு நிலை ஃபயர்வால் ப்ராக்ஸி சர்வர் அல்லது பயன்பாட்டு டிராபிக் இன் ப்ராக்ஸி ஃபயர்வால் ரிலே ரிலேவாக செயல்படுகிறது எனவே கனெக்சன் கேட்வேயில் கூடுதல் செயலாக்க மேல்நிலைக்கு அதன் ஸ்பைக் பாயிண்ட் முதலியன குறைபாடுகள் உள்ளன எனவே இது அதிக பயன்பாடு ஆகும் மேலும் செயலாக்க விஷயங்கள் தேவைப்படுகின்றன மற்றொரு வகை சர்க்யூட் லெவல் கேட்வே உள்ளது எனவே இது மிகவும் பிரபலமாக இருக்காது பிரபலமான அர்த்தத்தில் நாம் இதை எல்லா இடங்களிலும் காண முடியாது ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது இது ஒரு முழுமையான அமைப்பு அல்லது சிறப்பு அமைப்பு பி இணைப்பை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு இது அனுமதிக்காது எனவே வழக்கமாக டி பி இணைப்புகள் முடிவுக்கு முடிவு நிகழ்வுகள் எனவே இந்த சுற்று நிலை நுழைவாயில் TCP இணைப்பை அனுமதிக்காது மாறாக நுழைவாயில் 2 TCP இணைப்புகளை அமைக்கிறது டி பி இணைப்புகள் நிறுவப்பட்டதும் கேட்வே டி பி பிரிவை ஒரு இணைப்பிலிருந்து மற்றொன்றுக்கு உள்ளடக்கங்களை ஆராயாமல் ரிலே செய்கிறது எனவே அது விஷயங்களை உடைத்து இது போன்ற ஒரு கனெக்சன் உருவாக்குகிறது இதனால் அது அப்படி நகரும் எனவே அது மீண்டும் ஒரு டிராபிக் லேயர்ல் செயல்படுகிறது ஒரு அமர்வு தொடங்கப்படும் போது அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கணினி மற்றும் விஷயங்களின் வகை போன்ற குறிப்பிட்ட அமர்வு விதிகளின் அடிப்படையில் டிராபிக் வடிகட்டப்படுகிறது எனவே அந்த TCP அமர்வின் அடிப்படையில் எனவே இது டிராபிக் லேயர் இன் ஒரு நிகழ்வு என்பதால் இது பெரும்பாலும் போக்குவரத்து லேயர் ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே ஒரு முழுமையான அமைப்பு 2 TCP இணைப்புகளை அமைக்கிறது பாதுகாப்பு செயல்பாடு எந்த இணைப்புகள் அனுமதிக்கப்படும் என்பதை தீர்மானிப்பதைக் கொண்டுள்ளது கணினி நிர்வாகி உள் பயனரை நம்பும் சூழ்நிலைகளைப் பயன்படுத்தவும் எனவே இந்த சாக்ஸ் தொகுப்பு அத்தகைய உதாரணங்களில் ஒன்றாகும் இப்போது ஒரு கணினியின் எளிய உள்ளமைவுக்கு கூடுதலாக ஃபயர்வால் உள்ளமைவு குறித்து மிகவும் சிக்கலான உள்ளமைவுகள் சாத்தியம் 3 பொதுவான பயன்பாடுகள் உள்ளன எனவே ஒன்று ஸ்க்ரீன்ட் ஃபயர்வால் இங்கே டிராபிக் வருகிறது பின்னர் அது இந்த பாக்கெட் பில்டர் ரௌட்டர்க்குச் சென்று விஷயங்களுக்குச் செல்கிறது எனவே டிராபிக் இது போன்ற இணைப்பு எனவே ஒரு கோட்டையின் ஹோஸ்ட் உள்ளது இது அதிக கட்டுப்பாட்டு அமைப்பு கட்டுப்படுத்தப்பட்ட ஹோஸ்டாகும் தேவைப்படும் சேவைகள் மட்டுமே இயக்கப்பட்டிருந்தால் அது வடிகட்டலுக்கான போக்குவரத்துக்குச் செல்லும் ஒரு இன்பர்மேஷன் சர்வர் உள்ளது இது எந்த வகையான செக்யூரிட்டி பில்டர் அல்லது செக்யூரிட்டி அம்சத்தை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது எனவே இது 2 அமைப்புகளைக் கொண்டிருப்பதைக் கண்டோம் ஒன்று பாக்கெட் பில்டர் ரௌட்டர் மற்றும் பாஸ்டன் ஹோஸ்ட் மற்றும் கோட்டையின் ஹோஸ்ட் ஆத்தண்டிகேஷன் மற்றும் ப்ராக்ஸி செயல்பாட்டைச் செய்கிறது 2 காரணங்களால் ஒற்றை உள்ளமைவை விட அதிக பாதுகாப்பு பாக்கெட் வடிகட்டி மற்றும் பயன்பாட்டு பில்டர் ஊடுருவும் இரண்டையும் பொதுவாக கணினிகளில் ஊடுருவி ஃபயர்வாலை சமரசம் செய்ய வேண்டும் எனவே இன்னொன்று ஸ்க்ரீன்ட் ஹோஸ்ட் ஃபயர்வால் டூயல் ஹோம் எனவே உள்ளமைவு பாதுகாப்பு மீறலை பிசிகலாக தடுக்கிறது எனவே அது அங்கு செல்கிறது அது அங்கே இருக்கும் எனவே பிசிகலாக இது லாஜிக்கலாக பாக்கெட்டை அனுப்புவதில்லை அது விஷயங்களை பிசிகலாக பாதுகாக்கிறது பாக்கெட் பில்டர் ஃபயர்வால் முற்றிலும் சமரசம் செய்யப்படவில்லை மற்றும் இன்டர்நெட் மற்றும் தனியார் நெட்வொர்க்கில் உள்ள பிற ஹோஸ்ட்களுக்கு இடையிலான டிராபிக் கோட்டையின் ஹோஸ்ட் வழியாக பாய வேண்டும் அதைத் தவிர்க்க முடியாது எனவே அது தோற்றமளிக்கும் மற்றொன்று ஸ்க்ரீன்ட் சப்நெட் ஃபயர்வால் அங்கு நமக்கு இன்னொரு உள் ரௌட்டர் உள்ளது அதாவது இரட்டை வீட்டு விஷயங்கள் உள்ளன எனவே இது ஒரு தனியார் மற்றும் இது வெளிப்புறம் மற்றும் இது உள் ரௌட்டர் எனவே அதாவது 2 அடுக்கு பாதுகாப்பு உள்ளது எனவே ஒரு திரையிடப்பட்ட சப்நெட் எனவே நான் இப்போது 3 களங்களை வைத்திருக்க முடியும் ஒன்று வெளிப்புறம் ஒன்று இன்டர்மீடியட் மற்றும் மற்றொன்று தனியார் நெட்வொர்க்கில் அல்லது விஷயங்களில் உள்ள உள் நெட்வொர்க் ஜெட் மண்டலம் போன்ற பல சர்வர் இங்கே வைத்திருக்க இது நமக்கு உதவுகிறது இந்த வெளிப்புற ஃபயர்வால் வழியாக மட்டும் செல்ல வேண்டியதில்லை உள் விஷயத்துடன் இணைக்கும்போது இணைக்கப்பட வேண்டியது உள் ஃபயர்வாலுக்குச் செல்ல வேண்டும் எனவே இது மிகச் சிறந்த உள்ளமைவு ஆனால் இதற்கு அதிகமான ஹார்ட்வேர் விவரக்குறிப்பு மற்றும் அதிக உள்ளமைவு சிக்கல்கள் தேவைப்படுவதையும் முழு அமைப்பின் ஹோஸ்ட் செலவு மற்றும் நிர்வாகத்தையும் அதிகரிக்கிறது இறுதியாக இன்றைய அமைப்புகள் என்ன செய்ய முயற்சிக்கின்றன என்பதை ஒரு பொதுவான காட்சியைப் பார்க்க முயற்சித்தால் உங்கள் ஊடுருவல் கண்டறிதல் அமைப்புகள் என்ற ஒரு யோசனையுடன் இணைய இணைப்பு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் விஷயங்கள் இருக்கும் உள் நெட்வொர்க் இடையில் 2 ஃபயர்வால்கள் வெளிப்புற ஃபயர்வால் மற்றும் உள் ஃபயர்வால் ஆகியவை உள்ளன எஸ் சர்வர் மெயில் சர்வர் நெட் சர்வர் அல்லது அந்த டி ஜெட் மண்டலத்துடன் கூடிய வேறு எந்த சர்வர் போன்ற டி ஜெட் வரிசையில் இருக்க வேண்டிய ஒன்று இவற்றில் சமரசம் செய்யக்கூடிய அல்லது இதை கடக்கக்கூடிய ஊடுருவல் கண்டறிதல் விஷயங்களும் இதில் உள்ளன ஆனால் சுவிட்சில் எதைப் பெற்றாலும் அதன் அடிப்படையில் ஊடுருவல் கண்டறிதல் உள்ளது நாங்கள் சிறிது நேரம் விவாதித்தபோது ஒரு ஹனிபாட் உள்ளது எனவே நீங்கள் தாக்குதல்களை எதிர்பார்க்கும் இடமாகவும் விஷயங்களின் கையொப்பங்களைக் கற்றுக்கொள்ளவும் இது ஒரு இடமாகும் எனவே இது DMZ மண்டலத்தில் உள்ளது பின்னர் வெளிப்புற இணைப்பிற்கான இந்த உள் ஃபயர்வால் எங்களிடம் உள்ளது எனவே இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குறித்த எங்கள் விவாதத்தை முடிப்போம் நான் குறிப்பிட்டுள்ளபடி நெட்வொர்க் செக்யூரிட்டிஎன்பது ஒரு பாடத்தின் முக்கிய பகுதியாக இல்லை எனவே உங்கள் பரீட்சைக் கண்ணோட்டத்திற்கு இது முக்கியமல்ல ஆனால் இது எங்கள் நெட்வொர்க்கிங் கருத்துகளுக்கு அல்லது தோற்ற வழிமுறைகளுக்கு அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முக்கியமானது எனவே அதனால்தான் உங்களுக்கு சில சுட்டிகள் வழங்க நெட்வொர்க் செக்யூரிட்டி குறித்து இரண்டு விரிவுரைகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் ஒவ்வொரு விஷயத்திலும் இது மிகவும் ஆழமாக இருப்பதால் ஆர்வமுள்ளவர்களுக்கு சில சுட்டிகள் விஷயங்களுக்கு செல்லலாம் எனவே இது எங்கள் தொடர் படிப்புகளின் கடைசி விரிவுரை என்பதால் எனவே இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் எடுத்ததற்கு முதலில் நன்றி தெரிவிக்கிறேன் எனவே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் வாரியாக வெவ்வேறு அம்சங்களையும் பார்க்க முயற்சித்தோம் பயன்பாட்டிலிருந்து தொடங்கி விஷயங்களைத் தாழ்த்தி ஒரு டாப் டவுன் அணுகுமுறையைப் பின்பற்றினோம் அந்த முக்கியமான காரணியை வேறு மட்டத்தில் காண முயற்சித்தேன் ஆயினும்கூட இன்னும் நிறைய விஷயங்கள் ஆராயப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு விஷயங்களின் வெவ்வேறு அம்சங்களைக் கவனிக்க சில சுட்டிகளைக் குறிப்பிடுகையில் இது உங்களுக்கு ஒரு வழிமுறையைத் தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த நாட்களில் பல சிமுலேட்டர்கள் போன்றவை கிடைக்கின்றன மேலும் உங்களில் பலருக்கு உங்கள் பணியிடத்தில் அல்லது கல்லூரி மற்றும் விஷயங்களின் வகைகளில் சில நடைமுறை செயல்படுத்தல்கள் உள்ளன எனவே சில விஷயங்களை ஆராய்வது நன்றாக இருக்கும் ஆனால் நெட்வொர்க்கிற்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்றை நீங்கள் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நெட்வொர்க்கை வளங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒன்றாக வேலை செய்யவும் அல்லது அதிக அணுகலைக் கொண்டிருக்கவும் செய்கிறோம் எனவே இதன் மூலம் இந்த இன்றைய பேச்சை முடிப்போம் மேலும் இந்த பாடத்திட்டத்தை மேற்கொண்டதற்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன்